இந்த அத்தியாயத்திலும் வடிவமைப்பு பாணியுடன் தொடரலாம் மேலும் கடைசி சொற்பொழிவில் எஃப் ஏக்களைப் பார்த்தோம் எனவே அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்று பார்ப்போம் மேலும் இந்த வி ஐ வடிவமைப்பு பாணியின் இரண்டாம் பாகத்தில் இந்த சொற்பொழிவில் வேறு சில வடிவமைப்பு பாணிகளைப் பார்ப்போம் தொடங்குவதற்கு முன் கேட் வரிசைகளைப் பற்றி பார்ப்போம் கேட் வரிசைகள் FPGA களில் இருந்து சற்று வேறுபட்டவை ஆகவே FPGA க்குப் பிறகு இதை பற்றி பார்ப்போம் மீண்டும் FPGA என்பது என்னவென்று பார்ப்போம் FPGA என்பது ஒரு வடிவமைப்பு வசதி இதைப் பயன்படுத்தி ஒரு வடிவமைப்பை மிக வேகமாக உருவாக்க முடியும் ஆனால் நாம் நினைவுபடுத்தும் அனைத்து தர்க்கங்களும் LUT களைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்பட்டன அவை இடையில் நிலையான நினைவகங்கள் தவிர வேறில்லை LUT கள் SRAM களைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகின்றன எனவே இயற்கையாகவே அவை தர்க்க வாயில்களைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படும் சில தர்க்கங்களைப் போல வேகமாக இருக்க முடியாது எனவே செயல்பாட்டின் வேகத்தைப் பொறுத்தவரை FPGA கள் மெதுவாக இருக்கும் இப்போது இங்கே நீங்கள் கேட் அரேஸ் அல்லது GA எனப்படும் இந்த இரண்டாவது தொழில்நுட்பத்தைப் பற்றி பேசும்போது கேட் வரிசை FPGA க்குப் பிறகு பயன்படுத்த வசதியாக இருக்கும் ஆனால் அதன் வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எனவே இவை அனைத்தும் வடிவமைப்பு செயல்திறன் பரிமாற்றங்கள் எனவே அந்த அர்த்தத்தில் முன்மாதிரியின் வேகத்தைப் பொறுத்தவரை கேட் வரிசை FPGA க்குப் பிறகு வருகிறது இது சற்று மெதுவாக உள்ளது முக்கிய வேறுபாடு என்னவென்றால் வன்பொருளில் ஒரு வடிவமைப்பை செயல்படுத்த FPGA வை ஆய்வகத்தில் செய்யலாம் பயனர் நிரலாக்கத்துடன் நீங்கள் இதைச் செய்யலாம் எனவே உங்களிடம் கேட் கருவி இருந்தால் அதை நீங்களே செய்யலாம் ஆனால் கேட் வரிசைகளை அந்த வழியில் செய்ய முடியாது அதைச் செய்ய உங்கள் தகவலை புனைகதை வசதிக்கு ஒரு கோரிக்கையை அனுப்ப வேண்டும் ஆனால் நான் அதை புனையல் வசதியுடன் அனுப்ப வேண்டுமானால் இந்த கேட் வரிசையை வைத்திருப்பதன் நன்மை என்ன நாம் ஏன் மிகவும் வழக்கமான ASIC சிப்பை வடிவமைத்து உருவாக்கி அதை புனையமைப்பு வசதிக்கு அனுப்பக்கூடாது என்ற வினாக்கள் எழுகின்றன இப்போது கேட் வரிசையின் அடிப்படைக் கொள்கையைப் பார்ப்போம் இது உருவாக்கப்பட்ட விதத்தில் அது செயல்படும் விதம் ஒரு தத்துவத்தின் புதிதாக ஒரு ஐ யை வடிவமைப்பதை முழுமையாக ஒப்பிடுகையில் மொத்த செலவு மிகவும் குறைவாகிறது அது எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம் கேட் வரிசைக்கு இரண்டு படிநிலை உற்பத்தி செயல்முறை தேவைப்படுகிறது இரண்டு படிகளில் முதல் படி வடிவமைப்பு சுயாதீனமானது மற்றும் இரண்டாவது படி தனிப்பயனாக்கம் போன்றது இது வடிவமைப்பு சார்ந்தது எனவே சொல்வது என்னவென்றால் ஐந்து பேர் மக்கள் அமைப்புகள் அல்லது வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அவர்கள் GA கள் அல்லது கேட் வரிசைகளைப் பயன்படுத்தி தங்கள் வடிவமைப்புகளைத் தயாரிக்க விரும்புகிறார்கள் எனவே உற்பத்தி செயல்முறை இரண்டு படிகள் உள்ளன முதலாவது வடிவமைப்பிலிருந்து சுயாதீனமாக உள்ளது எனவே முதல் கட்டத்தின் விலையை இந்த ஐந்து வாடிக்கையாளர்கள் பகிர்ந்து கொள்ளலாம் எனவே ஒரு வாடிக்கையாளர் செலவு மிகவும் குறையும் உண்மையில் இந்த புனைகதையின் முதல் படி மிகவும் சிக்கலானது அல்லது அதிக விலை கொண்டது ஆகும் இது செலவின் அடிப்படையில் பகிரப்படுகிறது ஆனால் இந்த முதல் படி முடிந்ததும் இரண்டாவது கட்டத்தில் வாடிக்கையாளர்களிடமிருந்து இந்த குறிப்பிட்ட கோரிக்கையை எடுத்துக்கொள்வோம் மேலும் வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஐசி அல்லது சிப்பை தனிப்பயன் ஆக்கலாம் எனவே இரண்டாவது படி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில் இருக்கும் எனவே செலவுக் கூறு பிரிக்கபடுவதையும் அல்லது குறைக்கப்படுவதையும் காணலாம் முதல் கட்டம் பொதுவான மாஸ்க் எனப்படும் ஒன்றை அடிப்படையாகக் கொண்டது முதல் கட்டம் பொதுவான மாஸ்க் என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருள் நாங்கள் ஒரு மாஸ்க் செய்யும் புனைகதைகளைப் பயன்படுத்துகிறோம் இதைப் பயன்படுத்தி நீங்கள் சிப்பில் சில டிரான்சிஸ்டர்களை உருவாக்குகிறீர்கள் பெரிய எண் மில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்கள் ஆகும் ஆனால் டிரான்சிஸ்டர்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படவில்லை டிரான்சிஸ்டர்களை ஒரு தனிமைப்படுத்தலில் தனிமைப்படுத்தப்பட்ட முறையில் புனையுதல் இரண்டாம் பகுதியில் வடிவமைப்பை செயல்படுத்த இணைப்புகளை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் இதுதான் அடிப்படை யோசனை எனவே முதல் படியில் அதிக எண்ணிக்கையிலான டிரான்சிஸ்டர்களை உருவாக்குகிறீர்கள் ஆனால் அவை இணைக்கப்படவில்லை செயல்படுத்த வேண்டிய வடிவமைப்பைக் கொண்டிருக்கும் இரண்டாவது பகுதியில் வடிவமைப்புகளை உருவாக்க ஒன்றோடொன்று இணைக்க வேண்டும் எனவே வரைபட ரீதியாக இதைச் சுருக்கமாகக் காட்டுகிறேன் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான டிரான்சிஸ்டர்களை உருவாக்கும் முதல் படி இது இப்போது நீங்கள் உருவாக்கும் போது இந்த டிரான்சிஸ்டர் சில நேரங்களில் ஆழமான செயலாக்க படிகள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் ஆக்சைடு அடுக்கு பரவல் பாலிசிலிகான் ஆக்சைடு ஆகியவற்றிலிருந்து தொடங்கி பல அடுக்குகளை உருவாக்க வேண்டும் பின்னர் மீண்டும் கேட்டை தனிமைபடுத்தவேண்டும் எனவே புனையலின் அடுக்குகளின் எண்ணிக்கை தேவைப்படுகிறது இது இந்த கட்டத்தின் விலையை அதிகரிக்கிறது எனவே இந்த படிநிலைக்கு ஒரு நிலையான மாஸ்க்களைப் பயன்படுத்த வேண்டும் இது எல்லா வடிவமைப்புகளுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் மேலும் வேப்பர்களை உருவாக்கலாம் ஏராளமான வேப்பர்கள் பொதுவானவை ஆகும் அவற்றை எந்த வாடிக்கையாளரும் பயன்படுத்தலாம் இப்போது இரண்டாவது கட்டத்தில் நீங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து இந்த குறிப்பிட்ட கோரிக்கையை எடுத்து தனிப்பயன் மாஸ்க்களை மற்றும் உலோகமயமாக்கல்களை மட்டுமே உருவாக்கலாம் ஒன்றோடொன்று இணைக்க நீங்கள் ஏற்கனவே உருவாக்கிய டிரான்சிஸ்டர்களின் மேல் உலோக அடுக்குகளை மட்டுமே உருவாக்குகிறீர்கள் எனவே இந்த இரண்டாம் படி உற்பத்தி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் எனவே ஒரு கேட் வரிசைக்கு சிப் பயன்பாடு அதிகமாக உள்ளது ஏனெனில் GA இல் உங்களிடம் டிரான்சிஸ்டர்கள் உள்ளன மற்றும் டிரான்சிஸ்டர்கள் எந்த வகையிலும் பயன்படுத்தலாம் ஆனால் FPGA இல் நினைவில் கொள்ளுங்கள் இந்த CLB களுக்குள் நிறைய தேவையற்ற விஷயங்கள் உள்ளன உங்களுக்கு எப்போதும் தேவையில்லை பல மல்டிபிளெக்சர்கள் ஃபிளிப் ஃப்ளாப்புகள் உள்ளன உங்களுக்கு பெரும்பாலும் தேவையில்லை ஆனால் GA இல் அது அப்படி இல்லை உங்களுக்குத் தேவைப்படும்போது எந்த டிரான்சிஸ்டரையும் பயன்படுத்தலாம் மேலும் நீங்கள் எந்த நிலையான ரேமையும் எங்கும் பயன்படுத்தாததால் சிப்பின் வேகம் அதிகமாக உள்ளது இது டிரான்சிஸ்டர்கள் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது மேலும் வழக்கமான கேட் வரிசை சிப்புகள் அளவு பெரியதாக இருக்கும் இப்போது வடிவமைப்பு பாணிக்கு வருவோம் இது ஐ சிக்களை உருவாக்குவது பற்றி பேசும்போது இன்று மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த நிலையான செல் வடிவமைப்பு மிகவும் பிரபலமான வடிவமைப்பு பாணியில் ஒன்றாகும் ஒரு வகையில் நவீனகால சிக்கலைச் சமாளிக்கவும் கையாளவும் பார்க்கிறோம் புதிதாக யாரும் சிப்புகள் வடிவமைக்கவில்லை இதுவே வடிவமைப்பு மறுபயன்பாடு என்ற கருத்து உள்ளது எனவே இப்போது மக்கள் தொழில்நுட்ப நூலகம் என்று ஒன்றை உருவாக்குவது பற்றி பேசுகிறார்கள் அங்கு நான் ஏற்கனவே உருவாக்கிய சில சிறிய நிலையான வடிவமைப்புகள் மிகவும் திறமையான முறையில் உள்ளன நான் அவர்களுக்காக மிகவும் சிறிய அமைப்பை உருவாக்கியுள்ளேன் அவற்றை நூலகத்தில் சேமித்து வைத்திருக்கிறேன் உதாரணமாக மூன்று உள்ளீட்டு NAND வாயில் என்று சொல்லலாம் எனவே என் வடிவமைப்பில் எனக்கு மூன்று உள்ளீடு NAND தேவைப்படும்போதெல்லாம் அதை நூலகத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறேன் அதை எனது தளவமைப்பில் வைக்கிறேன் எனக்கு உள்ளீடு NAND தேவை நான் அதை மீண்டும் நூலகத்திலிருந்து எடுத்து என் வடிவமைப்பில் வைத்தேன் இந்த அரை தனிப்பயன் வடிவமைப்பு பாணி என்று அழைக்கப்படும் பின்னணி இதுதான் எனவே நிலையான செல் அல்லது அரை தனிப்பயன் வடிவமைப்பு பாணி இது ஒரு வடிவமைப்பு பாணியாகும் அங்கு அனைத்து மாஸ்க்களை உருவாக்க வேண்டும் ஏனெனில் புனையமைப்பு செலவு நீங்கள் மட்டுமே ஏற்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு வடிவமைப்பாளர் நீங்கள் புனைய விரும்புகிறீர்கள் எனவே புனையலுக்கான முழு செலவும் உங்களால் ஏற்கப்பட வேண்டும் எனவே அடிப்படை யோசனை குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் தர்க்க செல்களை உருவாக்கி அவற்றை செல் நூலகம் என்று அழைக்கிறீர்கள் ஒரு பொதுவான செல் நூலகத்தில் சில நூறு செல்கள் இருக்கலாம் அவற்றில் சில காட்டப்பட்டுள்ளன சில அடிப்படை வாயில்கள் மல்டிபிளெக்சர்கள் ஃபிளிப் ஃப்ளாப்புகள் முழு சேர்ப்பான் ஆகும் இந்த வகையான எளிய தொகுதிகள் செல் நூலகத்தில் சேமிக்கப்படுகின்றன இது மிகவும் உகந்த தளவமைப்புகள் ஆகும் சில தடைகள் உள்ளன எனவே இது அடிப்படை யோசனை ஆகும் ஆனால் செல்கள் தொடர்பாக சில தடைகள் உள்ளன ஒவ்வொரு கலத்திற்கும் ஒரே உயரம் இருக்க வேண்டும் அனைத்து செல்கள் அவற்றின் உயரங்கள் ஒரே மாதிரியாக நிலையான உயரம் இருக்க வேண்டும் இந்த செல்கள் நிலையான உயரங்களைக் கொண்டிருந்தால் அவற்றை அருகருகே வைத்து அவற்றை ஒன்றாக இணைக்கலாம் இதுதான் நன்மை டி மற்றும் தரை கோடுகள் ஒரே மாதிரியாக இயங்கும் செல்கள் ஒரே உயரத்தைக் கொண்டுள்ளன அதே கிடைமட்ட உள்ளமைவு என்று கூறலாம் எனவே அவற்றை அருகருகே வைத்தால் வி டி மற்றும் தரை கோடுகளும் சேரும் இது ஒரு நன்மை அல்லது ஒரு அம்சம் இது செல்கள் வரிசைகள் மற்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்படுவதை அனுமதிக்கிறது எனவே வரிசைகளை உருவாக்குவதற்கு ஏராளமான செல்களை அருகருகே வைக்கலாம் சக்தி மற்றும் தரை கம்பிகள் பொதுவாக கலத்தின் மேல் மற்றும் கீழ் எல்லைகளுக்கு இணையாக இயங்கும் அண்டை செல்கள் பொதுவான சக்தி மற்றும் தரை பஸ் ஆகியவற்றைப் பகிர்ந்து கொள்கின்றன மேலும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு பிண்களும் கலத்தின் மேல் மற்றும் கீழ் எல்லைகளில் அமைந்துள்ளன எனவே நான் சொல்வது என்னவென்றால் ஒரு முறை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் இது ஒரு நிலையான செல் என்று வைத்துக்கொள்வோம் தளவமைப்பை ஒரு பெட்டியாகக் காட்டலாம் இது இரண்டு உள்ளீட்டு NAND உடன் ஒத்துப்போகிறது என்று சொல்லலாம் எனவே A மற்றும் B ஆகிய இரண்டு உள்ளீடுகளை குறிக்கும் சில செங்குத்து கோடுகள் இருக்கும் மேலும் வெளியீட்டைக் குறிக்கும் மற்றொரு செங்குத்து கோடு இருக்கும் F என்று சொல்வோம் அது மட்டுமல்லாமல் மின்சாரம் வழங்கல் வி டிக்கு ஒரு நிலையான பாதையும் தரையில் மற்றொரு நிலையான தடமும் இருக்கும் என்று சொல்லலாம் எனவே நீங்கள் வேறு சில நிலையான கலத்தைப் பார்த்தால் வேறு சில செயல்பாடுகள் இருக்கலாம் எனவே இதுவும் மிகவும் ஒத்ததாக இருக்கும் டி மற்றும் தரை கோடுகள் ஒரே மாதிரியான கிடைமட்ட நிலைகளில் ஒரே மாதிரியாக இயங்கும் இதனால் நீங்கள் அவற்றை அருகருகே வைத்தால் அவற்றை ஒன்றாக நெருக்கமாக கொண்டு வாருங்கள் இந்த வி டி மற்றும் தரை கோடுகள் ஒன்றை ஒன்று தொடும் இது முக்கிய நன்மை எனவே நீங்கள் வரிசைகளில் தேவைப்பட்டால் இந்த நிலையான செல்கள் அனைத்தையும் அருகருகே வைக்கலாம் இதனால் வி டி மற்றும் தரை கோடுகள்ground lines தானாக ஒன்றை ஒன்று தொடும் எனவே அவை அங்கிருந்து மின் இணைப்புகளைப் பெரும் எனவே இங்கே சில உதாரணம் காட்டப்பட்டுள்ளது இது இரண்டு உள்ளீட்டு NAND இன் தளவமைப்பு வரைபடமாகும் அதைத் தொடர்ந்து NOT இன்வெர்ட்டர் இது இரண்டு உள்ளீட்டு NAND இன் CMOS வடிவமைப்பு ஆகும் இந்த சிவப்பு கோடுகள் பாலிசிலிகான் கோடுகள் ஆகும் அவை a மற்றும் b உள்ளீடுகளை அளிக்கின்றன மேலும் இந்த சிவப்பு கோடு இந்த NOT வாயிலின் உள்ளீடாகும் இது இந்த முதல் NAND வாயிலின் வெளியீட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது மேலும் இதன் வெளியீடு இந்த செங்குத்து லைனில் கிடைக்கிறது எனவே இது ஒரு கலத்தின் எடுத்துக்காட்டு அங்கு ஒரு NAND வாயில் மற்றும் ஒரு இன்வெர்ட்டர் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே ஒரு தொகுப்பாக இந்த நிலையான செல்கள் நிலையான உயரத்தைக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவற்றின் சிக்கலைப் பொறுத்து மாறுபட்ட அகலங்களைக் கொண்டிருக்கலாம் மேலும் அவை வி டி மற்றும் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளன அவை ஒன்றாக இணைகின்றன இப்போது நிலையான செல் வடிவமைப்புகளுக்கான ப்ளோர் பிளானிங் பற்றி நீங்கள் பேசும்போது ஐ சட்டகத்திற்குள் மொத்த சிப் பகுதி உள்ளது எனவே இந்த நிலையான கலத்தை அருகருகே இணைக்க முடியும் எனவே அவற்றை பல வரிசைகளில் எளிதாக இணைக்க முடியும் நிலையான செல்களை வைக்கக்கூடிய வரிசைகளின் எண்ணிக்கை இருக்கும் மேலும் இடையில் சிறிது இடைவெளி இருக்கும் மேலும் அவை ஒன்றோடொன்று இணைக்க பயன்படுத்தப்படலாம் ஒரு வரைபடம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த வரைபடம் நிலையான செல்களின் ஒரு வரிசையைக் காட்டுகிறது இது இரண்டாவது வரிசை இது மூன்றாவது வரிசை மேலும் சில ஒன்றோடொன்று இணைப்புகள் இப்படி காட்டப்பட்டுள்ளன நீங்கள் ஒன்றோடொன்று இணைக்கும்போது பாருங்கள் ஏனெனில் இவை இரண்டு வெவ்வேறு வண்ணங்களாகக் காட்டப்படுகின்றன அதாவது கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோடுகள் இரண்டு வெவ்வேறு அடுக்குகளில் உள்ளன எனவே நீங்கள் அவற்றை இணைக்க விரும்பும்போது ஒரு அடுக்கில் ஒரு பகுதியையும் மற்ற அடுக்கில் ஒரு பகுதியையும் இயக்குகிறீர்கள் இதனால் இந்த மற்றொரு இணைப்பு அருகருகே குறுக்கிடாது எனவே இங்கிருந்து ஒரு இணைப்பு இருப்பதை இங்கே காண்கிறீர்கள் மேலும் இங்கிருந்து மற்றொரு இணைப்பு உள்ளது ஆனால் இங்கே ஒன்றோடொன்று இல்லை குறுக்கு இணைப்பு இல்லை ஏனெனில் அவை இரண்டு வெவ்வேறு அடுக்குகளில் இயங்குகின்றன நீலம் மற்றும் ஊதா மற்றும் ஒன்று நிலையான செல்கள் இருப்பதையும் இடையில் இந்த இடம் இருப்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள் இணைப்பு ரூட்டிங் செய்யலாம் எனவே இங்கே ஒரு விஷயம் உண்மைதான் இதை இந்த வழியில் செய்தால் இங்கே ஒரு புள்ளியை இணைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் இங்கே எவ்வாறு இணைக்கலாம் என்று பார்ப்போம் இங்கே ஒரு வரிசை செல்கள் உள்ளன எனவே இந்த செல்கள் ஒவ்வொன்றாக இங்கே வைக்கலாம் இப்போது இங்கே ஒரு புள்ளியை ஒரு புள்ளியுடன் இணைக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே எவ்வாறு இணைப்பது இங்கிருந்து செல்ல பாதை இல்லை இங்கிருந்து இங்கு செல்ல ஒரு பாதை இருக்கிறது எனவே இந்த விஷயத்தில் சில சிறப்பு நிலையான செல்களைப் பயன்படுத்துகிறேன் அவை செல்கள் என்றாலும் ஊட்டம் என்று அழைக்கப்படுகின்றன செல்கள் மூலம் ஊட்டம் என்பது ஒன்றும் இல்லை அவை செங்குத்து இணைப்பை ஆதரிக்கின்றன வேறு எதுவும் இல்லை தர்க்கமும் இல்லை எனவே இந்த இணைப்பை நீங்கள் செய்ய விரும்பினால் சில இரண்டு வெவ்வேறு வண்ணங்களைப் பயன்படுத்துவதைக் காண்பிக்கும் நீங்கள் இதைப் போன்ற ஒரு இணைப்பை உருவாக்குகிறீர்கள் இங்கிருந்து இதுபோன்ற மற்றொரு இணைப்பை உருவாக்குகிறீர்கள் இவை செல்கள் வழியாக ஊட்டம் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இங்கே தேவைப்படும் போதெல்லாம் உங்கள் வடிவமைப்பில் உங்கள் செல்களில் உள்ள செல்கள் மூலம் இந்த ஊட்டத்தை நீங்கள் சேர்க்கலாம் இதன்மூலம் சில கம்பிகளை மேலிருந்து கீழாக அல்லது கீழிருந்து மேலே தேவைக்கேற்ப எடுக்கலாம் எனவே மிகவும் சிக்கலான வடிவமைப்பைப் பார்க்கிறோம் ஒரு நிலையான செல் தளவமைப்பு பொதுவாக எப்படி இருக்கும் எனவே இங்கே செல்கள் வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் இந்த இடம் ஒரு சேனல் என்று அழைக்கப்படுகிறது இந்த சேனல் ஒன்றோடொன்று இணைக்கப் பயன்படுகிறது நீங்கள் சிவப்பு நிறத்தைக் காண்கிறீர்கள் இந்த இளஞ்சிவப்பு கம்பிகள் இரண்டு வெவ்வேறு அடுக்குகளில் காட்டப்பட்டுள்ளன அவை ஒன்றோடொன்று இணைக்கப் பயன்படுகின்றன எனவே ஒரு நிலையான செல் தளவமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது வடிவமைப்பு பாணிகளைப் பற்றி விவாதிப்பதற்கான காரணத்தை நீங்கள் கண்டால் இப்போது அடுத்தடுத்த விவாதத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஐ சுற்றுகளுக்கான இயற்பியல் வடிவமைப்பு தொடர்பான முதல் விஷயத்தைப் போலவே ப்ளோர் பிளானிங் மற்றும் பிளேஸ்மெண்ட் எனப்படும் ஒரு செயல்முறையைப் பார்ப்போம் பிளேஸ்மெண்ட் என்பது ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டுள்ளது அங்கு சிப்பில் நான் தொகுதியை வைக்க வேண்டும் இந்த நிலையான செல் வடிவமைப்பு பாணியை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் பின்னர் உங்கள் தேர்வு மிகவும் குறைவாகவே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே வரிசைகள் வரையறுக்கப்பட்டுள்ளீர்கள் நீங்கள் ஒரு வரிசையில் ஒரு தொகுதியை வைக்கலாம் ஆனால் அத்தகைய கட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றால் எந்தவொரு கட்டுப்பாட்டிலும் மிகவும் கட்டுப்பாடற்றதாக இருக்கும் எந்த இடத்திலும் சிப்பை எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் மற்றும் வெளிப்படையாக அது மிகவும் சிக்கலானதாக இருக்கும் எனவே நீங்கள் சில படிகளில் அதிக நேரம் செலவிட வேண்டுமா அல்லது உங்களுக்கு அது தேவையில்லையா என்பது வடிவமைப்பு பாணியைப் பொறுத்தது நிலையான கலத்தில் ப்ளோர் பிளானிங் தேவையில்லை பிளேஸ்மெண்ட் மட்டுமே தேவைப்படும் ப்ளோர் பிளானிங் என்பது சிலிக்கான் தரையில் வைப்பது என்று பொருள் எனவே ஒரு நிலையான செல் அமைப்பு இவ்வாறு இருக்கும் எனவே இப்போது தீவிர முழு தனிப்பயன் வடிவமைப்பிற்கு வருவோம் எனவே புதிதாக எல்லாவற்றையும் வடிவமைக்க விரும்புகிறோம் ஆனால் இன்று நடைமுறையில் சொன்னது போலவே அதிக செலவு மற்றும் நேரம் ஆகும் ஆனால் எப்படியிருந்தாலும் முழு தனிப்பயன் என்பது கட்டுப்பாடற்றது என்று பொருள் எதையும் எங்கும் சிப்பில் வைக்க முடியும் ஆனால் புதிதாக எதையும் உருவாக்கவில்லை உதாரணமாக வடிவமைப்பின் ஒரு பகுதியாக ஒரு பெருக்கி தேவை ஆனால் ஏற்கனவே ஒரு பெருக்கி வடிவமைத்துள்ளோம் அதன் வடிவமைப்பை எடுக்கலாம் அதே வடிவமைப்பை இந்த வடிவமைப்பிலும் வைக்கலாம் இந்த வழியில் வடிவமைப்புகளை மீண்டும் பயன்படுத்தலாம் எனவே மக்கள் பொதுவாக இந்த பாணியில் இன்று தங்கள் வி ஐ சிப்புகளை உருவாக்குகிறார்கள் எனவே நிலையான செல் அடிப்படையிலான வடிவமைப்பு அரை தனிப்பயன் வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் செல்கள் முன்பே வடிவமைக்கப்பட்டவை வாயில்கள் மல்டிபிளெக்சர்கள் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஒரே உயரத்தில் உள்ளன அவை அனைத்தும் முன்பே வடிவமைக்கப்பட்டவை ஆனால் முழு தனிப்பயன் வடிவமைப்பில் எங்களிடம் எந்த நூலகமும் இல்லை என்று சொல்கிறோம் எனவே எல்லா தொகுதிகளையும் சுயமாக வடிவமைக்க வேண்டியிருக்கலாம் எந்த இடத்திலும் அவற்றை வைக்க வேண்டியிருக்கும் முழு நெகிழ்வுத்தன்மை உள்ளது ஆனால் வெளிப்படையாக இந்த முழு நெகிழ்வுத்தன்மைக்கு வளர்ச்சி செலவு தடைசெய்யக்கூடியதாக இருக்கும் ஐ சிப்பிகளின் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான டிரான்சிஸ்டர்கள் இருக்கக்கூடும் அதைச் செய்வது அல்லது முழு தனிப்பயனாக்கத்தில் கையாளுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது ஏனென்றால் உங்கள் வடிவமைப்பை முடிக்க உங்கள் தளவமைப்பை முடிக்க ஒரு வடிவமைப்பை உருவாக்க உங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகும் எனவே இது உங்களுக்கு மிகவும் சிக்கலானதாகிவிடும் வடிவமைப்பு மறுபயன்பாடு மிக முக்கியமான விஷயமாகி வருகிறது எனவே உங்களிடம் முந்தைய வடிவமைப்பாளரால் ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு வடிவமைப்பு இருக்கும்போதெல்லாம் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக அதை மீண்டும் பயன்படுத்த முயற்சிப்பீர்கள் ஆனால் அங்கு இல்லாத ஒன்று இருக்கிறது அதை எப்படியாவது புதிதாக வடிவமைக்க வேண்டும் எனவே முழு தனிப்பயன் வடிவமைப்பு மிகவும் கடுமையாகவும் பயன்படுத்தப்படும் ஒரு கிளாசிக்கல் எடுத்துக்காட்டு நினைவக கலத்தின் வடிவமைப்பில் உள்ளது ஏனெனில் நினைவகம் ஒரு வகையான சிப்பு ஆகும் அங்கு நீங்கள் ஒரு சிப்புக்குள் அதிகபட்ச அளவு செல்கள் அல்லது பிட்களை பேக் செய்ய முயற்சிக்கலாம் எனவே மிகவும் கச்சிதமான மற்றும் உகந்த தளவமைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் நினைவகத்தின் நன்மைகள் என்னவென்றால் இது ஒரு வரிசையாக உருவாக்கப்பட்டிருப்பதால் ஒரு கலத்தின் தளவமைப்பை நீங்கள் உருவாக்கியவுடன் அதை அதிக எண்ணிக்கையில் நகலெடுக்க முடியும் எனவே முழு சிப்பின் தளவமைப்பையும் புதிதாக உருவாக்குகிறீர்கள் என்று அல்ல கலத்தின் தளவமைப்பை வடிவமைக்கிறீர்கள் நீங்கள் அதை பல முறை மில்லியன் முறை பில்லியன் மடங்கு முறை போன்றவற்றைப் பிரதிபலிக்கிறீர்கள் எனவே ஒரு நினைவக கலத்திற்கு நீங்கள் உண்மையில் செல்லலாம் ஆனால் லாஜிக் சிப் வடிவமைப்பிற்காக பல்வேறு வடிவமைப்பு பாணிகளின் கலவையைப் பயன்படுத்தலாம் மேலும் வடிவமைப்பு மறுபயன்பாட்டையும் பயன்படுத்தலாம் லாஜிக் செல் பயன்படுத்தலாம் சில பகுதி நிலையான கலத்தைப் பயன்படுத்தலாம் வடிவமைப்பு மறுபயன்பாட்டைப் பயன்படுத்தி நீங்கள் ஒரு தொகுதியை சேர்க்கலாம் எனவே இது ஒரு பொதுவான உருவம் இது முழு தனிப்பயன் வடிவமைப்பின் இந்த கருத்து ஏன் சரியாக இயங்காது என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் உண்மையான முழு தனிப்பயன் வடிவமைப்பில் எனவே எங்கே எல்லாம் நெகிழ்வானது என்று பொருள் வடிவியல் வடிவங்கள் நோக்குநிலை சுழற்சியின் கோணம் பிளேஸ்மெண்ட் ஒவ்வொரு சுற்றுத் தொகுதியின் ஒவ்வொரு டிரான்சிஸ்டரின் இடத்தையும் தனித்தனியாக செய்ய முடியுமா வடிவமைப்பு உற்பத்தித்திறன் மிகக் குறைவாக இருக்கும் எனவே இது ஒரு சராசரி நபராக இருந்தது இது ஒரு வடிவமைப்பாளருக்கு ஒரு நாளைக்கு 10 முதல் 20 டிரான்சிஸ்டர்கள் மேற்கோள் காட்டப்படுகிறது எனவே பெரிய வடிவமைப்புகளுக்கு இந்த வகையான முழு தனிப்பயன் வடிவமைப்பிற்குச் செல்வது நடைமுறையில் சாத்தியமில்லை எனவே சில சிப்புகளை நீங்கள் வடிவமைக்கும்போது அவை மில்லியன் கணக்கானவற்றில் விற்கப்படுவதைத் பார்க்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக இன்டெல் பென்டியம்ஸ் மல்டிகோர் சிப்புகள் சிபியு சிப்புகள் தயாரிக்கும் செயலி சிப்புகள் அங்கு ஒரு சிப்பு உருவாக்க அதிக நேரம் மற்றும் முயற்சியைச் செலவழிக்க முடியும் இது மிகவும் சிறந்தது மிக வேகமாக மேம்படுத்துகிறது ஆனால் மற்ற சந்தர்ப்பங்களில் இரண்டு 1000 அல்லது 10000 சிப்புகளை சந்தையில் விற்கிறோம் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் முயற்சி மதிப்புக்குரியது அல்ல எனவே டிஜிட்டல் வி ஐ வடிவமைப்பில் முழு தனிப்பயன் வடிவமைப்பு மிகவும் அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது குறிப்பிடப்பட்டுள்ள விதிவிலக்குகள் உயர் செயல்திறன் கொண்ட நுண்செயலிகள் போன்ற ஏராளமான தயாரிப்புகளின் வடிவமைப்பாகும் அவை ஏராளமாக விற்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மெமரி சிப்புகள் மற்றும் நிச்சயமாக FPGA சிப்புகள் அவை மிக அதிக எண்ணிக்கையில் விற்கப்படுகின்றன ஒருவிதமான முழு தனிப்பயன் வடிவமைப்பு அல்லது முழு தனிப்பயன் மற்றும் அரை தனிப்பயன் சில நியாயமான கலவையைப் பயன்படுத்தலாம் எனவே ஒரு பொதுவான முழு தனிப்பயன் தளவமைப்பு இதுபோல் இருக்கும் எனவே உங்களிடம் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகள் உள்ளன சில செவ்வக வடிவங்கள் சில நீளமானவை சில மெல்லியவை எனவே இங்கே நிலையான செல் வகை வடிவமைப்புக் கொள்கையை பின்பற்ற முடியாது நீங்கள் இந்த தொகுதியை சிலிக்கான் தரையில் தனித்தனியாக வைக்க வேண்டும் எனவே வைத்த பிறகு அவற்றை பொருத்தமான வழியில் ஒன்றோடொன்று இணைக்க வேண்டும் எனவே முழு கொள்கை இங்கே வடிவமைப்பின் முழு தத்துவமும் வேறுபட்டது நாம் அதை வேறு வழியில் செய்ய வேண்டும் எனவே வடிவமைப்பு பாணிகளிடையே விரைவான ஒப்பீடு செய்ய இந்த அளவுருக்களுக்கு எதிராக FPGA கேட் வரிசை நிலையான செல் மற்றும் முழு விருப்பத்தை ஒப்பிடுகிறோம் கலத்தின் அளவு ஒரு FPGA க்கு எங்களிடம் CLB கள் உள்ளன அவை சரி செய்யப்படுகின்றன ஒரு வாயில் வரிசைக்கு அவை டிரான்சிஸ்டர்கள் அல்லது சரி செய்யப்பட்ட வாயில்கள் நிலையான செல் ஆனால் செல் அளவு மாறுபடும் அவற்றின் உயரங்கள் சரி செய்யப்படுகின்றன ஆனால் முழு விருப்பத்திற்கு இது முற்றிலும் மாறுபடும் முற்றிலும் நெகிழ்வானது செல் வகை FPGA க்காக இந்த CLB கள் உள்ளன அவை திட்டமிடப்படலாம் கேட் வரிசைக்கு இது டிரான்சிஸ்டர் அல்லது கேட் நிலை செய்யப்பட்டது நிலையான கலத்திற்கு நீங்கள் நூலகத்திலிருந்து எந்த கலத்திலும் வைக்கலாம் மற்றும் முழு தனிப்பயன் இல் எந்த மாறியும் வைக்கலாம் செல் பிளேஸ்மெண்ட் FPGA கேட் வரிசை என்பது ஏற்கனவே புனையப்பட்டவை அவை சரி செய்யப்பட்டுள்ளன நிலையான செல்களை வரிசைகளில் மட்டுமே வைக்க முடியும் ஆனால் முழு தனிப்பயன் அவற்றை எங்கும் வைக்கலாம் ஒன்றோடொன்று இணைக்க FPGA கள் அவை நிரல்படுத்தக்கூடிய சுவிட்ச் மேட்ரிக்ஸ் ஆகும் அவை நிரல் செய்யலாம் கேட் வரிசை நீங்கள் ஒன்றோடொன்று இணைக்க வேண்டும் இது மாறக்கூடியது நிலையான செல் முழு தனிப்பயன் அவை மாறக்கூடியவை மற்றும் வெளிப்படையாக வடிவமைப்பு நேரம் வாரியாக FPGA மிக வேகமாக உள்ளது இது நிமிடங்கள் முதல் ஒரு மணிநேரம் வரை ஆகலாம் ஆய்வகத்தில் இருக்கலாம் கேட் வரிசை ஒப்பீட்டளவில் வேகமானது நிலையான செல் நடுத்தரமானது முழு தனிப்பயன் மெதுவாக உள்ளது நடுத்தரம் என்றால் 6 மாதங்கள் முதல் 12 மாதங்கள் வரை திரும்ப வேண்டும் அதைத்தான் நடுத்தரம் என்று அழைக்கிறோம் ஆனால் முழு தனிப்பயன் முழுமையான வடிவமைப்பிற்கு அதிக நேரம் தேவைப்படும் எனவே இதன் மூலம் நான்காவது சொற்பொழிவின் முடிவுக்கு வருகிறோம் இப்போது அடுத்த இரண்டு சொற்பொழிவுகளில் நாம் சில சுருக்கமான கண்ணோட்டத்தைப் பார்ப்போம் VLSI இயற்பியல் வடிவமைப்பு சுழற்சியின் வெவ்வேறு படிகள் இந்த பாடத்திட்டத்தின் அடுத்த தொகுதிகளில் உள்ளடங்கும்